இந்த 8051 இன் போர்ட் 3 3 port3 3 உடன் பல்ஸ் ஜெனரேட்டர் இணைக்கப்பட்டுள்ளது அதுபோல இணைப்பு 1 3 உடன் எல்இடி இணைக்கப்பட்டுள்ளது org 0000h என தொடங்கும் இந்த ப்ரோக்ராமில் இதுதான் அதனுடைய கட்டளைகள் அசம்பிளி ப்ராசஸ் எந்த முகவரியிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை அசம்பலர் டைரக்டரி அதனுடைய அசம்பலர் வழியாக தெரிவிக்கிறது இந்த 000h என்ற முகவரியில் மெமரி மேப்பை பாருங்கள் 0000 என்ற முகவரியில் LJMP main என்ற கட்டளை பயன்படுத்தப்பட்டுள்ளது உங்களுடைய மெயின் ப்ரோக்ராம் 30h என்ற முகவரியில் இருந்து செயல்பட தொடங்கும் அங்கே 8 பிட் காண்டுரையும் set B என்ற கட்டளையையும் காணலாம் பிராசஸர் LJMP என்ற கட்டளையை கண்டவுடன் அதன் கட்டுப்பாடு 30h என்ற முகவரிக்கு மாறுகிறது பின்னர் ப்ரோக்ராம் செயல்படத் தொடங்குகிறது இதுமட்டுமில்லாமல் இந்த பின் ஆனது INT1 உடன் இணைக்கப்பட்டிருக்கிறது INT1 இன் குறுக்கீட்டு திசையன் முகவரி 0013 என்பதாகும் இங்கு INT1 இன் ISR திசையன் முகவரி 13 இல் வைக்கப்பட்டுள்ளது எனவே சர்வீஸ் ரொட்டீனுக்கு ஏற்றவாறு LED ஒளிரும் பின்னர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அது அணைகின்றது இங்கே 1 ஐ வைக்கும்போது சோர்சில் இருந்து குறுக்கீடு ஏற்படுகிறது இதனால் LED ஆன் செய்யப்பட்டு 255 சுழற்சி வரை காத்திருக்கிறது டிலே அணைக்கப்பட்ட பிறகு ரிட்டன் ஆகிறது இது எவ்வாறு என்றால் மெயின் ப்ரோக்ராமில் set B TCON ஐ 2 என மாற்றி INT1 ஐ விளிம்பு தூண்டுதலுக்கு மாற்றம் அடைவதால் நடைபெறுகிறது இங்கே TCON ரெஜிஸ்டரில் குறுக்கீடு வகை 2 எனவும் set B ஐ 1 என்ன மாற்றுவதால் தூண்டுதல் வகையும் மாறுகிறது EA 1 என மாற்றுவதன் மூலம் குறுக்கீடு ரெஜிஸ்டர் இயக்கப்படுகிறது இதனால் மற்ற குறுக்கீடுகள் முடக்கப்படுகிறது மெயின் புரோகிராமில் குறுக்கீடு வகை 1 என தேர்வு செய்வதால் மெயின் ப்ரோக்ராம் எல்லையற்ற கால அளவு வரை காத்திருக்கிறது ப்ரோக்ராம் முடிவு பெற sjmp பயன்படுத்தப்படுகிறது இப்போது டைமர் இயக்கப்படுகிறது வெளி உலகத்திலிருந்து பல்ஸ் உருவாக்கப்படுகிறது இங்கே விளிம்பு தூண்டுதல் ஏற்படும்பொழுது தாழ் நிலையிலிருந்து உயர்நிலைக்கு மாற்றம் ஏற்படுகிறது பிராசஸர்க்கு குறுக்கீடு ஏற்பட்டவுடன் அதற்கான ISR இயக்கப்படுகிறது இங்கு குறுக்கீடு INT1 என்பதால் பிராசஸர் 0013 என்ற முகவரிக்கு தனது கட்டுப்பாட்டை மாற்றுகிறது SETB P1 3 போன்ற கட்டளை இந்த முகவரியில் உள்ளன இங்கிருந்துதான் ப்ரோக்ராம் தனது செயலை ஆரம்பிக்கிறது இதன் விளைவால் LED ஒளிர்கிறது சிறுது நேரம் காத்திருந்தபின் LED அணைக்கப்படுகிறது பின்னர் குறுக்கீடு ஏற்பட்ட இடத்திற்கு மீண்டும் புரோகிராமின் கட்டுப்பாடு திரும்புகிறது மீண்டும் அதே இடத்தில் மெயின் புரோகிராமின் கட்டுப்பாடு காத்திருக்கிறது சிறிது நேரத்திற்கு பிறகு அதாவது அடுத்த தாழ்வுநிலை விழிம்பு ஏற்படும்போது மீண்டும் பிராசசர் குறுக்கீட்டை பெறுகிறது இதனால் புரோகிராமின் கட்டுப்பாடு இந்த இடத்திற்கு வருகிறது இதனால் மீண்டும் குறுக்கீட்டு சேவை ரொட்டின் இயக்கப்படுகிறது குறுக்கீட்டு ஆதாரங்களை நாம் இது போன்ற அமைப்புகளோடு இணைத்து பல வேலைகளை செய்து முடிக்கலாம் ஏற்கனவே நாம் 8085 இன் சீரியல் கம்யூனிகேஷன் பற்றி பார்த்தோம் அதுபோல 8051 இலும் சீரியல் கம்யூனிகேஷன் சாத்தியமே சீரியல் கம்யூனிகேஷனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பின்கள் உண்டு இது எவ்வாறு நடைபெறுகிறது என்பது பற்றி பார்ப்போம் சீரியல் கம்யூனிகேஷன் மூன்று வகைப்படும் அவை சிம்பிளக்ஸ் ஹாஃப் டுப்லக்ஸ் மற்றும் ஃபுல் டுப்லக்ஸ் என்பன ஆகும் சிம்பிளக்ஸ் முறையில் தகவல் தொடர்பு டிரான்ஸ்மிட்டரில் இருந்து ரிசிவர் வரை ஒரே திசையில் இருக்கும் ஹாஃப் டுப்லக்ஸ் முறையில் இரு திசைகளிலும் தகவல்தொடர்பு மாற்றம் நடைபெறும் ஆனால் தகவல் அனுப்புதல் மற்றும் பெறுதல் ஒரேநேரத்தில் நடைபெறாது இவற்றை இந்த சுவிட்சுகள் வழியாக காட்டப்பட்டுள்ளது இணைப்பு ஏற்படுத்தப்பட்ட உடன் தகவல் தொடர்பு டிரான்ஸ்மிட்டரில் இருந்து ரிசீவர் வரை நடைபெறும் சிறிது நேரத்திற்கு பிறகு தகவல் தொடர்பின் திசை மாற்றப்படுகிறது ஒரு நேரத்தில் தகவல் ஒரு திசையில் மட்டும் நகர்த்தப்படுகிறது ஃபுல் டுப்லக்ஸ் முறையில் தகவல் தொடர்பு இரு திசைகளிலும் ஒரே நேரத்தில் நடைபெறும் தகவல் தொடர்பு நடைபெறவில்லை என்றால் கூட சீரியல் கம்யூனிகேஷன் முறை சில நெறிமுறைகளை பின்பற்றுகிறது எந்த தகவல்களும் பரிமாறப்படாத நிலையில் சிக்னல் உயர் நிலையில் இருக்கும் தகவல் பரிமாற்றம் துவங்கும் வேளையில் தாழ்நிலை பிட் அனுப்பப்படும் இதுதான் LSB அதன் பிறகு அனுப்பப்பட வேண்டிய தகவல் அனுப்பப்படும் D0 முதல் D7 வரை உள்ள 8 பிட்களும் அனுப்பப்பட வேண்டிய தகவலை குறிக்கிறது தகவல் அனுப்பப்பட்ட பிறகு ஸ்டாப் பிட் செட் செய்யப்படுகிறது தகவல் பரிமாறப்படும் போது பிட் ரேட்டை செட் செய்ய வேண்டும் பிட் ரேட் தான் தகவல் அனுப்பப்பட வேண்டிய வேகத்தை நிர்ணயம் செய்கிறது 8051 ஐ பொருத்தவரையில் TxD மற்றும் RxD என்ற இரண்டு பின்களும் தகவல் தொடர்புக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை 8085 இல் SID மற்றும் SOD எனும் இருவேறு பின்கள் தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்டன ஆனால் 8051 இல் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்ட ஒரே பின் 3 0 TxD ஆகவும் RxD ஆகவும் பயன்படுத்தப்படுகிறது இங்கு SBUF என்ற தனிச்சிறப்பு கொண்ட சீரியல் பப்பர் உண்டு அனுப்பப்பட வேண்டிய தகவலை இந்த SBUF ரெஜிஸ்டரில் இடவேண்டும் தகவலை SBUF இல் விட்டவுடன் சீரியல் கம்யூனிகேஷன் தொடங்குகிறது MOV SBUFD என்ற கட்டளை இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் D இல் அதாவது 44h என்ற மதிப்பு SBUF ரெஜிஸ்டர்க்கு மாற்றப்படும் அதுபோல MOV SBUFA என்ற கட்டளையை பயன்படுத்தினால் அக்கீம்லெட்டரில் உள்ள மதிப்பு SBUF ரெஜிஸ்டர்க்கு மாற்றப்படும் SBUF ல் உள்ள மதிப்பை பார்க்க வேண்டுமென்றால் SBUF ல் உள்ள தகவலை A ரெஜிஸ்டர் க்கு மாற்றி அதன்பின் அதை பார்க்கலாம் 8051 இல் உள்ளது போலவே இங்கும் ஒரு சிறிய பிரச்சனை உள்ளது இதுதான் TTL சிப் பின்கள் 3 1 மற்றும் 3 0 ஆகியன TTL நிலை வெளியீட்டை தருகிறது அதாவது அதன் வெளியீட்டு மதிப்பு 0 முதல் 5 ஓல்ட் வரை இருக்கும் இதன் மதிப்பு 0 வை விட குறைவாகவோ 5 ஐ விட அதிகமாகவோ இருத்தல் கூடாது சீரியல் கம்யூனிகேஷன் நெறிமுறையில் அதாவது RS232 C வகை நெறிமுறையில் 12 ஓல்ட் முதல் 15 ஓல்ட் வரை இருக்கலாம் இந்த அளவிலான மின்னழுத்தத்தை 8051 ஆல் கொடுக்க இயலாது எனவே MAX232 என்ற சிப்பை இடைமுகமாக பயன்படுத்துகிறோம் இது TTL க்கு இணக்கமாகவும் வலது புறம் உள்ளது RS232 C க்கு இணக்கமானதாகவும் இருக்கும் 8051 இல் உள்ள பின் 11 MAX232 இல் உள்ள பின் 11 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் 8051 இல் உள்ள பின் 10 MAX232 இல் உள்ள பின் 12 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதே போலவே வெளியீட்டில் RS232 க்கு ஏற்றவாறு இணைப்பானை வடிவமைத்து பயன்படுத்தினால் எந்த ஒரு கருவியையும் இதனுடன் இணைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு செய்த பிறகு நாம் சீரியல் கம்யூனிகேஷன் செய்து கொள்ளலாம் சீரியல் கம்யூனிகேஷனில் SBUF ரெஜிஸ்டரில் ஏதேனும் ஒரு தகவலை வைத்தால் அது TxD என்ற பின் வழியாக அனுப்பப்படும் அதுபோல தகவலைப் பெறும் பொழுது ஷிப்ட் ரெஜிஸ்டர் அந்தத் தகவலைப் பெற்று அதை SBUF ரெஜிஸ்டருக்கு மாற்றுகிறது ப்ரோக்ராம் மோடினால் ஷிப்ட் ரெஜிஸ்டரை அணுகமுடியாது அதாவது அதில் உள்ள தகவலை அக்குமுலட்டருக்கு மாற்ற முடியாது ஆனால் ப்ரோக்ராம் மோடில் SBUF ரிஜிஸ்டரில் உள்ள தகவலை எடுத்து அக்குமுலட்டருக்கு மாற்றலாம் இங்கே தகவலை அனுப்பவும் பெறவும் பாட் ரேட்டை செட் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே தகவல் தொடர்பை சீரியல் போர்ட் வழியாக செய்ய முடியும் பாட் ரேட்டை செட் செய்ய டைமர் 1 ஐ பயன்படுத்தலாம் பாட் ரேட்டை 9600 என செட் செய்ய TH1 ஐ மைனஸ் 3 என்று செட் செய்ய வேண்டும் பாட் ரேட்டை 4800 என செட் செய்ய TH1 ஐ மைனஸ் 1 என்று செட் செய்ய வேண்டும் இதுபோல மைனஸ் 12 மற்றும் மைனஸ் 24 என செட் செய்து வெவ்வேறு பாட் ரேட்டை பெறலாம் சீரியல் கம்யூனிகேஷனுக்காக SCON என்ற ரெஜிஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது இதில் SM0 SM1 SM2 என்பவை மோட் குறிப்பான் ஆகும் REN என்பது ரிசீவ் எநேபில் என்பதாகும் TB8 என்பது டிரான்ஸ்மிட் பிட் 8 அதுபோல RB8 என்பது ரிசீவ் பிட் TI என்பது டிரான்ஸ்மிட் குறுக்கீட்டு பிலாகை குறிக்கும் இதனை வன்பொருள் வழி செட் செய்யவும் மென்பொருள் வழியாக ரீசெட் clearreset செய்யவும் முடியும் TI குறுக்கீடு ஏற்பட்டால் அது தகவல் அனுப்பப்பட்டதை குறிக்கும் RI குறுக்கீடு ஏற்பட்டால் அது தகவல் கிடைக்கப்பெற்றதை குறிக்கும் TI மற்றும் RI ஒரு குறுக்கீட்டை பிராசஸர்க்கு அனுப்பும் வேளையில் TI அல்லது RI செட் என உள்ளதா என பரிசோதித்தால் தகவல் அனுப்பப்பட்டதா அல்லது கிடைக்கப்பெற்றதா என்பதை புரிந்து கொள்ளலாம் SM0 மற்றும் SM1 0 என இருந்தால் அது ஷிப்ட் ரெஜிஸ்டர் மோடில் செயல்படும் இங்கு டிரான்ஸ்மீட்டர் ரேட் நிலையாக இருக்கும் இதன் மதிப்பு கிறிஸ்டல் வகுத்தல் 12 அதாவது 11 0592 மெகா ஹேர்ட்ஸ் வகுத்தல் 12 என இருக்கும் 11 0592 mega Hertz divided by 12 இந்த ரேட்டில் தகவல் பரிமாற்றம் செயல்படும் மோட் 01 ஐ பயன்படுத்தினால் இது ஒரு 9 பிட்டு UART என செயல்படும் இங்கு டிரான்ஸ்மிஷன் ரேட் மாறுபடும் எனவே வெவ்வேறு பாட் ரேட்டுகளில் தகவல் அனுப்பலாம் வெவ்வேறு பாட் ரேட்டில் இயக்க SM0 மற்றும் SM1 ஐ 1 என செட் செய்ய வேண்டும் டைமர் 1 ஐ பயன்படுத்தி பாட் ரேட்டை தேர்வு செய்யலாம் இங்கே 10 என செட் செய்தால் மோட் 2 இல் 9 பிட் டைமராக அதாவது 9 பிட் UART என செயல்படும் இதுதான் பாட் ரேட் பற்றிய விளக்கம் இதுதான் கிறிஸ்டல் வகுத்தல் 32 அல்லது கிறிஸ்டல் வகுத்தல் 64 இவ்வாறாக டிரான்ஸ்மிஷன் ரேட் நிலைப்படுத்தப்பட்டது மேலும் மோடை 11 என அமைப்பதன் மூலம் 9 பிட்டு UART என செயல்படுத்த முடியும் அதற்கு இந்த டைமரை பயன்படுத்தலாம் மோட் 0 தான் மிக எளிமையான ஒன்று இதை அறிந்து கொள்ள முயற்சிப்போம் சீரியல் தகவல் RxD வழியாக பரிமாறப்படுகிறது உடனே TxD ஷிப்ட் கிளாக்கை ஐ வெளியிடுகிறது 8 பிட்கள் அனுப்பப்படுகிறது இதில் LSB முதலில் பெறப்படுகிறது இங்கே பாட் ரேட்டு ஆக்சிலேட்டர் பிரேக்வன்ஸியின் ஒன்றில் பன்னிரண்டாம் பாகம் மேற்குறிப்பிட்டதை பயன்படுத்தி போர்ட் விரிவாக்கம் செய்யலாம் அடுத்தபடியாக மோட் 1 இங்கே 10 பிட்டுகள் TxD வழியாக அனுப்பப்பட்டு RxD வழியாக பெறப்படுகிறது இந்த பத்து பிட்களில் ஒரு பிட் துவங்கு பிட் மற்றொன்று ஸ்டாப் பிட் மீதமுள்ள 8 பிட்டுகள் தகவலை குறிக்கின்றது இந்த 10 பிட்களும் RB8 என்ற ரெஜிஸ்டருக்குள் செல்கிறது இங்கே பாட் ரேட்டை டைமர் 1 ஓவர்ஃப்லோ ரேட் நிர்ணயம் செய்கிறது இங்கே டைமர் 1 கிளாக்கின் மதிப்பு 1 வகுத்தல் 32 எனும் மிஷின் சைக்கிள் ஆகும் டைமர் கிளாக் ஐ மெஷின் சைக்கிளின் ஒன்றில் பதினாறாவது பகுதியாக ப்ரோக்ராம் செய்துகொள்ளலாம் இப்போது மிஷின் சைக்கிள் 11 0592 இதனுடன் 12 ஐ வகுத்து கிடைக்கும் மதிப்பை மீண்டும் 32 உடன் வகுத்தால் UART க்கு கொடுக்கவேண்டிய கிளாக் கிடைக்கும் இங்கே டைமர் 2 28800 ஹேர்ட்ஸ் கிளாக்கை பெறுகிறது முந்தைய முறையில் டைமர் 2 மிஷின் சைக்கிளின் பன்னிரண்டில் ஒரு பகுதியாக எடுத்தோம் ஆனால் இந்த முறையில் மிஷின் சைக்கிளின் 16 இல் ஒரு பகுதியாக பயன்படுத்துகிறோம் எனவே இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி டிலேவினை கணக்கிட முடியும் UART இன் கிளாக்கை டைமர் 1 கட்டுப்படுத்துகிறது மிஷின் சைக்கிளை 16 உடன் வகுக்கும் பொழுது கிரிஸ்டல் கிளாக் அதிர்வெண் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டீர்கள் முதலில் 12 உடன் வகுத்து அதன் பின்னர் 16 உடன் வகுக்கும் போது டைமர் டிலே கிடைக்கும் மோட் 0 இல் ஆன் சிப் ஆக்சிலேட்டர் அதிர்வெண் ஐ 12 உடன் வகுக்கும் போது கிடைக்கும் மதிப்புதான் பாட் ரேட் மற்றும் கிளாக் மோட் 2 இல் SMOD 0 எனில் ஆன் சிப் ஆக்சிலேட்டர் அதிர்வெண் ஐ 64 உடன் வகுக்கும் போது கிடைக்கும் மதிப்புதான் பாட் ரேட் மற்றும் கிளாக் அதுபோல SMOD 1 எனில் ஆன் சிப் ஆக்சிலேட்டர் அதிர்வெண் ஐ 32 உடன் வகுக்கும் போது கிடைக்கும் மதிப்புதான் பாட் ரேட் கிளாக் SMOD 1 மற்றும் 3 இல் பாட் ரேட் நிலையாக இருக்கும் இதன் டிரான்ஸ்மிஷன் ரேட்டை டைமர் 1 ஓவர்ஃப்லோ கட்டுப்படுத்துகிறது இவ்வாறாக சீரியல் டிரான்ஸ்மிஷனில் பாட் ரேட் அமைப்புகளை மாற்றி 8051 இல் பயன்படுத்தலாம் மோட் 2 இல் 11 பிட்கள் TxD வழியே அனுப்பி RxD வழியே பெறப்படுகிறது இந்த 11 பிட்டுகளில் 1 பிட் ஸ்டார்ட் பிட் மற்றொன்று ஸ்டாப் பிட் மீதமுள்ள 8 பிட்கள் தகவலை குறிக்கிறது இதில் ஒன்பதாவது பிட் பாரிட்டிக்கான ப்ரோக்ராமபிள் பிட் ஆகும் தகவலை அனுப்பும் பொழுது இந்த 9 பிட்களும் அனுப்பப்படும் இதில் ஒன்பதாவது பிட் SMOD ரெஜிஸ்டரின் RB8 எனும் பாரிட்டி பிட் ஆகும் இது தவிர மற்ற 8 பிட்களும் SBUF ரெஜிஸ்டருக்குள் செல்லும் ஆனால் ஒன்பதாவது பிட் TB8 அல்லது RB8 ரெஜிஸ்டருக்குள் கிடைக்கும் இங்கே பாரிட்டியை மீண்டும் பரிசோதித்து பார்க்கலாம் SMOD வழியாக பாட் ரேட்டை புரோகிராம் செய்து கொள்ளலாம் PCON என்ற ரெஜிஸ்டர் ஐ பயன்படுத்தி இவற்றைக் கட்டுப்படுத்தலாம் மோட் 3 இன் செயல்பாடு மோட் 2 ஐ போலவே இருக்கும் ஆனால் டைமர் 1 வழியாக கிடைக்கும் பாட் ரேட் வேரியபிளாக இருக்கும் SMOD என்பது PCON ரெஜிஸ்டரின் ஏழாவது பிட் ஆகும் PCON என்பது பவர் கட்டுப்பாடு ரெஜிஸ்டர் SMOD 1 என இருந்தால் பாட் ரேட் இரட்டிப்பாக்கப்படுகிறது எனவே SMOD 0 என்றால் கிளாக்கை 64 என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் என்பதையும் அதுபோல SMOD 1 என்றால் அது 32 என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம் அதுபோல இங்கு SMOD 0 என்றால் கிளாக்கை 32 என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் அதுபோல SMOD 1 என்றால் 16 என்ற எண்ணால் வகுக்க வேண்டும் SMOD 1 என் இருந்தால் கிளாக் அதிர்வெண் அதிகமாக இருக்கும் இதை PCON ரெஜிஸ்டர் இன் ஏழாவது பிட் கட்டுப்படுத்துகிறது PCON என்பது பிட் அட்ரஸப்பில் இல்லை PCON ரிஜிஸ்டரின் மதிப்பை மாற்ற வேண்டுமென்றால் நாம் உள்ளிட வேண்டிய மதிப்பை அக்குமுலேட்டரில் உள்ளிட்டு அதன்பின் அதனை PCON ரெஜிஸ்டருக்குள் மாற்றிக்கொள்ளலாம் இப்பொழுது நமது தேவைக்கு ஏற்ப பிட் மாற்றப்பட்டிருக்கும் PCON என்பது பவர் கட்டுப்பாடு ரெஜிஸ்டர் ஆகும் அதில் SMOD என்ற பிட் உண்டு இதைத் தவிர GF0 GF1 PD மற்றும் IDL என்ற பிட்டுகளும் உண்டு GF0 மற்றும் GF1 என்பது ஜெனரல் பற்பஸ் பிளாக் பிட் இவற்றை புரோகிராமர் பயன்படுத்திக் கொள்ளலாம் PD PCON 1 என்பது பவர் டவுன் பிட் இதனை ஒன்று என அமைத்தால் அது பவர் டவுன் இயக்கத்தை ஆக்டிவேட் செய்கிறது PCON 0 என்பது IDL பிட் ஆகும் IDL பிட்டை ஒன்று IDL bit1 என அமைத்தால் இது ஐடில் மோட் இயக்கத்தை ஆக்டிவேட் செய்கிறது இதை ஆக்டிவேட் செய்ய பிராசஸர் ஒரு குறிப்பிட்ட குறுக்கீடை பெறவேண்டும் ஒரு கருவி பவர் டவுன் மோடுக்கு செல்லும் பொழுது அதோடு இணைக்கப்பட்ட கருவிகளுக்கு சில கட்டுப்பாடு சமிக்ஞைகளை வெளி உலகத்திற்கு அனுப்புகிறது மின் சக்தி நுகர்வு போன்ற முக்கியமான இடங்களில் ACPI போன்ற மின்சக்தி கட்டுப்பாடு வரையறைகள் அவசியமாகிறது எந்த பிராஸஸரை எடுத்துக்கொண்டாலும் அதில் மின்சக்தி கட்டுப்பாடு பொறி முறை இருக்கும் 8051 இலும் ஐடில் மோட் மற்றும் பவர் டவுன் எனும் மோட்கள் உண்டு இன்ஸ்டிரக்ஷன் PCON 0 ஐ செட் செய்தால் இது ஐடில் மோடுக்கு மாற்றப்படும் இதுதான் ஐடில் மோடுக்கு செல்வதற்கு முன்பு எக்ஸிக்யூட் செய்யப்பட்ட கடைசி இன்ஸ்டிரக்ஷன் இந்த இன்ஸ்டிரக்ஷன் எக்ஸிக்யூட்டாகிய பின்பு பிராசஸர் ஐடில் மோடுக்கு செல்லும் உடனே இன்டர்ணல் சிபியு கிளாக்கின் கேட் ஆஃப் ஆகி விடும் ஐடில் மோடில் உள் செயல்பாடு காரணமாக CPU கிளாக்கை பெறுவதில்லை ஆனால் குறுக்கீட்டு டைமர் சீரியல் போர்ட் ஆகியன இயல்பாக செயல்படும் ஐடில் காலத்தில் ரெஜிஸ்டர் போர்ட்டுகள் மற்றும் இன்டர்ணல் ராம் தனக்குள் இருக்கும் தகவலை தக்கவைத்துக் கொள்கிறது ஐடில் மோடில் ப்ராசசர் எந்த செயலையும் செய்வதில்லை ஆனால் உள்ளே இருக்கும் மதிப்புகளை தக்கவைத்துக் கொள்கிறது இவ்வேளையில் ALE மற்றும் PSEN உயர் நிலையில் இருக்கும் ஏனென்றால் பிராசஸர் எந்த ஒரு இன்ஸ்டிரக்ஷனையும் பெறவில்லை ALE மற்றும் PSEN உயர் நிலையில் இருந்தால் இங்கு எந்த செயல்பாடும் நடைபெறவில்லை என்பதை குறிக்கும் ஐடில் மோடில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் குறுக்கீட்டை பயன்படுத்த வேண்டும் இது வன்பொருள் வழியாக PCON 0 ஐ கிளியர் செய்யும் இவ்வாறு பிராசஸர் இதற்கு முன் எந்த செயல்பாடை செய்து கொண்டிருந்தாலும் ஐடில் மோடில் இருந்து வெளியேறி அதை விட்டு குறுக்கீட்டு சேவை ரொட்டீனை செயல்படுத்தும் ஐடில் இன்ஸ்டிரக்ஷனுக்கு பிறகு குறுக்கீட்டில் இருந்து வெளியேறுகிறது இது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்ப்போம் இந்தக் கோடை பாருங்கள் இந்த இன்ஸ்டிரக்ஷன் PCON 0 ஐ செட் செய்யும் பின்னர் புரோகிராமின் இந்த பகுதிக்கு வரும்போது பிராசஸர் ஐடில் ஆக்கப்படுகிறது அதன் பிறகு பிராசஸர் குறுக்கீட்டு சேவை ரொட்டீனை செயல்படுத்தும் இறுதியில் ரிட்டன் இன்ஸ்டிரக்ஷன் பயன்படுத்தப்பட்டுள்ளது PCON செட் செய்யப்பட்ட பிறகு கட்டுப்பாடு இந்த இன்ஸ்டிரக்ஷனுக்கு மாற்றப்படுகிறது ஆகவே குறுக்கீடு நிறைவு பெற்றவுடன் இந்த இடத்திற்கு புரோகிராமின் கட்டுப்பாடு மாறுகிறது இவ்வாறாக பிராசஸர் ஐடில் மோடில் இருந்து வெளியேறுகிறது இன்ஸ்டிரக்ஷன் வழியாக PCON 1 ஐ செட் செய்யும்பொழுது பவர் டவுன் மோட் செயல்படுத்தப்படுகிறது இந்த மோடில் செல்வதற்கு முன்பு வரை உள்ள இன்ஸ்டிரக்ஷன் செயல்படுத்தப்படுகிறது அதன் பின்னர் சிப் ஆக்சிலேட்டர் தனது செயல்பாட்டை நிறுத்துகிறது ஆனால் 1GB RAM மற்றும் SSFR இல் உள்ள மதிப்புகள் தக்க வைத்துக் கொள்ளப்படும் ALE மற்றும் PSEN ஐ ரீசெட் செய்வதன் மூலம் பவர் டவுன் மோடில் இருந்து வெளியேறலாம் ஐடில் மோடை போல அல்லாமல் இங்கு குறிப்பிட்ட குறுக்கீடு ஏற்பட்டாலும் பவர் டவுன் மோடில் இருந்து பிராசஸர் வெளியேறும் மைக்ரோ கண்ட்ரோலரை எம்பெடெட் தேவைகளுக்கு பயன்படுத்தும்போது பேட்டரி சிக்கனம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது எனவே இதுபோன்ற வடிவமைப்புக்கு இந்த மோடுகள் பயன்படுகின்றன எனவே பிராசஸரை பயன்படுத்தி ஐடில் மோட் அல்லது பவர் டவுன் மோட் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றுக்கு மாற்றலாம் பின்னர் சேவை தேவைப்படும் பொழுது கருவியை ஆன் செய்து கொள்ளலாம் இது பவர் கண்ட்ரோளுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் Ljmp main ரொட்டின் 02 என்ற எண்ணில் முடிவதுதான் PCON ரெஜிஸ்டர் இதன் வழியாக ஐடில் மோட் மற்றும் பவர் டவுன் மோடிற்கு மாற்றிக்கொள்ளலாம் குறுக்கீடு ஏற்படும் பொழுது புரோகிராமின் இந்தப் பகுதிக்கு திரும்புகிறது இப்பொழுது பவர் டவுன் மோட் ரத்து செய்யப்படுகிறது ஐடில் மோடிலும் குறுக்கீடு ஏற்படும் பொழுது இதுபோல் நடைபெறுகிறது